இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் வெவ்வேறு மாடியூல்களுக்கு வகைப்படுத்தினோம் அது ஒரு வடிவமைப்பு எந்த அளவுக்கு நல்லது என்பதை அறிவதற்கான குறிப்பைக் கொடுக்கிறது ஒரு வடிவமைப்பு செயல்பாட்டுச் சுதந்திரத்துடன் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை எவ்வாறு அறிவது என்பதைப் பார்த்தோம் ஒரு வடிவமைப்பு செயல்பாட்டுச் சுதந்திரத்துடன் இருக்குமானால் அது உயர்ந்த கொகிஷன் கொண்டுள்ளதாக அர்த்தம் மாடியூலின் இடையில் எந்த தொடர்பும் இல்லை எனில் அங்கு கப்ளிங் இல்லை அவை எளிமையான தரவு வகைகளான எண்கள் அல்லது எழுத்துக்களை மட்டுமே பரிமாறி தொடர்பை ஏற்படுத்துமானால் அவை குறைந்த நிலை கப்ளிங்கான நல்லதா அல்லது மோசமானதா என்பதைக் கூற முடியுமா என்பதைப் பற்றித் தொடர்வோம் இரண்டு மாடியூல்களுக்கு வகைகளைப் பற்றி பார்ப்போம் டேட்டா கப்ளிங்கில் கட்டுப்பாட்டுத் தரவாக இருக்காது என்ற ஒன்றில் மட்டும் நாம் உறுதியாக இருக்க முடியும்

ஸ்டாம்ப் கப்ளிங் வகை என நாம் கூறுகிறோம் இன்னும் சற்று மோசமான கப்ளிங் என அழைக்கிறோம்

மற்றுமொரு மோசமான கப்ளிங் எனக் கூறுகிறோம் மிக மோசமான கப்ளிங் எழுதுவது சாத்தியம் உதாரணமாக இரண்டு மாடியூல்கள் அனுமதிக்கப்படுவதில்லை

நல்ல வடிவமைப்புக்கான மற்றுமொரு அம்சத்தைப் பற்றி பார்ப்போம் அதில் ஒன்று ஹையரார்க்கி டிசைன் மூலம் காண்பிக்கப்படுகிறது இந்த ஸ்ட்ரக்சர் ஷார்ட் ஆகும் ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள கண்ட்ரோல் கொண்டதாகவும் இருக்கவேண்டும் நாம் இதில் எதை அர்த்தப்படுத்துகிறோம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு அப்ளிக்கேஷனின் மாடியூல் ஸ்ட்ரக்சர் என எடுத்துக் கொள்வோம் அவை ஒன்றை ஒன்று எப்படி அழைக்கின்றன மற்றும் இது எத்தனை அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது அல்லது எத்தனை கட்டுப்பாட்டு நிலைகளைக் கொண்டுள்ளது ஒவ்வொரு மாடியூலும் ஆகும்

ஃபேன் இன் நல்லது

கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தில் மாடியூல் எம்1 2 ஃபேன் இன் நல்ல மறு உபயோகத்தை அனுசரிக்க முடியும் குறிப்பிட்டிருந்த மிக அதிகமான ஃபேன்அவுட் அழைக்கப்படுகின்றன கட்டுப்பாட்டுத் தொடர்பைச் சார்ந்த வேறு சில சொற்கள் இருக்கின்றன கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் மாடியூல் எம்1 ன் சார்பு நிலையில் உள்ளன மாடியூல் எம்1 பார்க்கக் கூடியவையாக இருக்காது கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் மாடியூல் எம்1 மற்றும் பலவற்றை நாம் அடையாளம் காணமுடியும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் ஒரு மோசமான வடிவமைப்பு நிலை இருப்பதைப் நம்மால் பார்க்க முடிகிறது முதலில் இது அடுக்கான ஒரு அமைப்பைக் கொண்டிருக்கவில்லை இது ஒரு எளிமையான மரம் போன்றஅமைப்பிலும் இல்லை மற்றும் இது அப்ஸ்டிரேக்சன் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சுழற்சியான உறவில் பிழைகளைக் கண்டறிவதற்கு நாம் சுற்றிசுற்றி வரவேண்டியிருக்கும் மற்றும் அந்த பிழைக்கான அடையாளத்தைக் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இது கண்டிப்பாக அடுக்குகளுடன் கூடிய மரம் போன்ற அமைப்பை கொண்டிருக்குமானால் அவற்றிலுள்ள ஒரு மாடியூலில் கொள்கை மற்றும் அடுத்து வடிவமைப்பை மீறுகிறது இது ஒரு மோசமான வடிவமைப்பு நிலையாகும் ஒரு நல்ல வடிவமைப்பில் மாடியூல்கள் சில உள்ளீடுகளை வாங்கியபிறகு அந்த உள்ளீடுகளை கொண்டு செயலாக்கங்களைச் செய்கின்றன பிறகு சில வெளியீடுகளைக் கொடுக்கின்றன ஆகவே எம்1 ஆனது எம்2 மற்றும் எம்3 ஐ அழைக்கிறது எம்2 மற்றும் எம்3 ஆகியவை சில செயல்களை செய்கின்றன மீண்டும் எம்4 எம்5 எம்6 ஆகியவற்றிலிருந்து தரவுகளைப் தெரிகின்றன மற்றும் சில செயல்களைச் செய்கின்றன பிறகு அவற்றை எம்1 க்கு வழங்குகின்றன ஒரு நல்ல அடுக்கு வடிவமைப்பில் வடிவமைப்பின் கீழ்நிலையில் உள்ளவை மேல் நிலையில் உள்ளவற்றை அழைக்க முடியாது மற்றும் அவை கீழ்நிலையில் உள்ள மாடியூல்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கும் ப்ரோக்ராமை ஒதுக்கக் கூடியதாக இருக்கும் அந்த ஒவ்வொரு மாடியூல்களும் கொண்டவைகளாக இருக்க வேண்டும் மற்றும் அவையாவும் மரம் போன்ற வடிவமைப்பில் அமைக்கக்ப்பட்டிருக்கும் அடுத்த சில விரிவுரையில் நாம் சில நடைமுறை வடிவமைப்பை செய்யப்போகிறோம் அங்கு டேட்டா ஆஃப்லோ அமைத்து மற்றும் மரம் போன்ற வரைபடம் ஆகியவற்றைக் கொண்டுவர முடியும் இரண்டு வடிவமைப்பு அணுகுமுறைகள் பிரபலமானவை ஒன்று ஃபங்க்ஷன் ஓரியண்டேட் வடிவமைப்பில் என்ன உள்ளது என்பதை ஒட்டுமொத்தமாகப் புரிந்து கொள்வோம் இந்த இரண்டு வடிவமைப்பு உத்திகளும் மிகவும் பிரபலமானவையாக இருந்தாலும் அவை கணிப்பு அணுகுமுறைகளாகவே நம்பப்படுகின்றன ஆனால் உண்மையில் நாம் தொடர்வது போல் இல்லை அவை நிறைவு உண்டாக்குகிற அணுகுமுறைகள் என்பதை நாம் பார்ப்போம் ஏனென்றால் ஆப்ஜெக்ட் ஓரியண்டேட் வடிவமைப்பின் பகுதியாக நடைமுறை வடிவமைப்பு உத்திகளும் உபயோகிக்கப்படுகின்றன அந்த முடிவுகளை நாம் சோதனை செய்து பார்ப்போம் முதலில் நாம் ஃபங்க்ஷன் ஓரியண்டேட் கொண்ட வரைபடமாக மாற்றுகிறோம் டாப் டவுன் டீகம்போசிஷன் புதிய நூலக உறுப்பினரை உருவாக்குதல் என்ற பெயரில் ஒரு செயல் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் தற்போது இந்த புதிய நூலக உறுப்பினரை உருவாக்குதல் என்ற செயல் சில நடவடிக்கைகளைச் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணமாக புதிய உறுப்பினருக்கான ஒரு பதிவை நாம் முதலில் உருவாக்க வேண்டி இருக்கும் உறுப்பினருரிமைக்கான எண்னை அதற்கு ஒதுக்க வேண்டும் மற்றும் அந்த உறுப்பினருரிமத்திற்கான ரசீதை அச்சிட வேண்டும் ஆகவே இந்த புதிய நூலக உறுப்பினரை உருவாக்குதல் என்ற செயல் சில சிறிய செயல்களை அல்லது துணை செயல்களான பதிவை உருவாக்குவது தனித்துவமான உறுப்பினருரிம எண்னை ஒதுக்குவது மற்றும் அதற்கான ரசீதை அச்சிடுவது ஆகியவற்றை கொண்டுள்ளதாக நாம் கருத முடியும் இதேபோன்று அனைத்து செயல்களும் என்னென்ன நடவடிக்கைகளைச் செய்கின்றன என்பதை நாம் எவ்வாறு கூறமுடியும் அதற்காக செயல்களை தொகுப்பான எளிமையான செயல்களாகப் பிரிக்க வேண்டும் துணை செயல்களை மீண்டும் பார்த்து அவற்றை மேலும் சிறிய எளிமையான செயல்களாக பிரிக்க முடிகிறதா என்பதைப் பார்க்கவேண்டும் இந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் நாம் சிஸ்டம் உள்ள அனைத்து செயல்களும் தொகுப்பான புத்தகங்கள் அல்லது தொகுப்பான உறுப்பினர் பதிவுகளில் வேலை செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே ஃபங்க்ஷன் ஓரியண்டேட் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் நாம் இவற்றுடன் முடித்துக் கொண்டு அடுத்த விரிவுரையில் இந்தக் குறிப்பிலிருந்து தொடர்வோம்